தவறான பாதைகளின் கருத்து குறித்த விவாதத்துடன் தொடர்கிறோம் ஒரு சுற்று நெட்லிஸ்டில் தவறான பாதைகளை அடையாளம் கண்டு வகைப்படுத்த எப்படி முடியும் தவறான பாதை சில பாதைகளை நேர பகுப்பாய்விலிருந்து அகற்றுவதற்கும் பாதைகளின் விமர்சனத்தை அடையாளம் காண முக்கியம் மேலும் தேவையற்ற கணக்கீடுகளைத் தவிர்க்கவும் நேர பண்புகள் மற்றும் அளவுருக்களைப் பொறுத்து ஒரு சுற்றுவட்டத்தை மேம்படுத்த முயற்சிக்கும்போது தேவையற்ற செயலாக்கத்தை தவிர்க்கவும் உதவும் இங்கே நாம் நிலையான சென்சிடைசேஷன் பற்றி பேசுவோம் இதை நான் ஒரு உதாரணத்தின் உதவியுடன் விளக்குகிறேன் நான் சொல்வது என்னவென்றால் ஒரு சுற்று கொடுக்கப்பட்டால் சில பாதை நிலையான சென்சிடைஸபெல் ஆக இருந்தால் அது உள்ளீட்டிலிருந்து வெளியீடு எந்த மாற்றங்களையும் பரப்பலாம் அதாவது வழியில் உள்ள கேட்களுக்கான அனைத்து உள்ளீடுகளிலும் கட்டுப்படுத்தப்படாத மதிப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையான சென்சிடைசேஷன் கேட்களின் தாமதங்களிலிருந்து சுயாதீனமாக இருக்கும் இதை ஒரு உதாரணத்தின் உதவியுடன் விளக்குகிறேன் இது போன்ற ஒரு சுற்றை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்வோம் கேட்களுக்கு G2 பெயர் கொடுப்போம் இது கொடுக்கப்பட்ட சுற்று ஒரு கூட்டு சுற்று நீங்கள் விரைவான கணக்கீடு செய்தால் இந்த சுற்று மூலம் உணரப்படும் லாஜிக் செயல்பாடு என்ன a b இது ஒரு நார் கேட் எனவே வெளியீடு a பார் b பார் ஒரு அண்ட் கேட் உள்ளது இதன் வெளியீடு ab ஆக இருக்கும் ஒரு ஆர் கேட் உள்ளது இதன் வெளியீடு ab ஆர் c மற்றும் இது அண்ட் கேட் அண்ட் கேட் அதனால் a பார் b பார் மற்றும் ab ரத்துசெய்யப்படும் எனவே a பார் b பார் c இறுதி வெளியீடு இப்போது நாம் என்ன சொல்ல முயற்சிக்கிறோம் என்றால் இந்த 2 பாதைகளை கருத்தில் கொள்வோம் முதல் பாதை உள்ளீட்டு a ல் இருந்து கேட் G2 கேட் G3 கேட் G4 வரை செல்கிறது மேலும் இதேபோல் உள்ளீட்டு b ல் இருந்து இந்த பாதைகள் சென்சிடைஸபெல் ஆக இல்லை என்று நாங்கள் சொல்கிறோம் சென்சிடைஸபெல் என்பதன் அர்த்தம் என்ன நாங்கள் நினைவுபடுத்துகிறோம் ஒரு பாதையில் கேட்கள் வரிசையாக இருந்தால் என்னுடைய பாதையில் ஒரு நண்ட் கேட் உள்ளது பின்னர் எனக்கு ஆர் கேட் உள்ளது என்னிடம் மற்றொரு நண்ட் கேட் உள்ளது மற்ற உள்ளீடுகள் இங்கே உள்ளன எனவே நான் ஒரு லைன்களிருந்து ஒரு சமிக்ஞையை பரப்ப விரும்பினால் நான் கட்டுப்படுத்தாத மதிப்பை கேட்களில் உள்ள மற்ற உள்ளீடுகளுக்குப் பயன்படுத்த வேண்டும் இந்த மாற்றத்தைப் போல நாம் இந்த அண்ட் கேட்டின் வெளியீட்டிற்கு வருவோம் இந்த ஆர் கேட்டின் உள்ளீடு 1 ஐப் பயன்படுத்தினால் நான் 0 ஐப் பயன்படுத்த வேண்டும் ஒரு நண்ட் கேட்டிற்கு மீண்டும் நான் 1 ஐப் பயன்படுத்த வேண்டும் இந்த மாற்றங்கள் பரப்புவதை இது உறுதி செய்யும் மேலும் கேட்டைப் பொறுத்து மற்ற உள்ளீடுகள் அல்லது பக்க உள்ளீடுகளை கட்டுப்படுத்தாத மதிப்புகளாக பயன்படுத்தப்பட வேண்டும் இதனால் மாற்றம் பரப்பக்கூடியது எனவே இந்த சுற்றில் ஒரு சமிக்ஞையை நாம் G2 G3 G4 வழியாக பரப்ப முயற்சி செய்யலாம் G2 வழியாக என்றால் இந்த பாதையைப் பற்றி நான் பேச முயற்சிக்கிறேன் இது ஒரு AND கேட் எனவே நான் மற்ற உள்ளீட்டில் கட்டுப்படுத்தாத மதிப்பு 1 ஐப் பயன்படுத்த வேண்டும் G3 வழியாக ஒரு ஆர் கேட் நான் மற்ற உள்ளீட்டில் 0 ஐப் பயன்படுத்த வேண்டும் எனவே மீண்டும் நான் G4 இல் நுழைகிறேன் இது ஒரு அண்ட் கேட் எனவே இங்கே 1 ஐப் பயன்படுத்த வேண்டும் இது மட்டுமே வெளியீட்டிற்கு பிரச்சாரம் செய்யும் ஆனால் இங்கே சிக்கல் என்னவென்றால் நீங்கள் அதைப் பார்த்தால் இந்த பக்கத்தின் உள்ளீடு a 1 ஐப் பயன்படுத்தியவுடன் b யும் 1 ஆக மாறிவிடும் இதன் பொருள் நான் b இல் 1 ஐப் பயன்படுத்த வேண்டும் இந்த NOR கேட்டின் எந்த உள்ளீடுகளும் 1 ஆக இருந்தால் வெளியீடு 0 ஐ உருவாக்கும் ஆனால் நமக்கு 1 தேவைப்படுகிறது இங்கே அதே விஷயங்களை நீங்கள் மற்ற பகுதிகளுக்கும் சரிபார்க்கலாம் பக்க உள்ளீடுகளில் வரையறை இல்லாத மதிப்புகளைப் பயன்படுத்துவதன் மூலம் இந்த பாதைகளை நாம் உணர முடியாது சுற்றுகளுக்கு சமமற்ற தலைகீழ் சமநிலையுடன் மறுசீரமைப்பு பாதைகள் என்று ஏதேனும் ஒன்றை நீங்கள் கொண்டிருக்கும் போதெல்லாம் இது உண்மையில் உண்மை a இலிருந்து பேன் அவுட்கள் உள்ளன ஒன்று G1 வழியாக G4 க்கு செல்கிறது மற்றொன்று G2 G3 G4 வழியாக செல்கிறது இப்போது ஒரு பாதையில் ஒரு தலைகீழ் NOR கேட் உள்ளது மற்ற பாதையில் தலைகீழ் கேட்கள் இல்லை எனவே ஒரு பாதையில் தலைகீழ் எண்ணிக்கை ஒற்றைப்படை மற்ற பாதையில் அது இரடிட்டைபடை அவை மீண்டும் ஒரு கேட்டில் இணைகிறது இது சமமற்ற தலைகீழ் சமநிலையுடன் மறுசீரமைப்பு பாதை என்று அழைக்கப்படுகிறது எனவே இதுபோன்ற ஒரு விஷயம் இருக்கும்போதெல்லாம் நீங்கள் தனிப்பட்ட பாதைகளை உணரமுடியாது எனவே இது ஒரு குறைபாடு இப்போது இங்கே நீங்கள் இதைப் பற்றி ஏன் பேசிக் கொண்டிருந்தீர்கள் நீங்கள் உங்கள் நிலையான நேர பகுப்பாய்வியை இங்கே பாருங்கள் அது உங்களுக்கு என்ன சொல்லும் இந்த பாதையை ஒருபோதும் உணர முடியாது இது ஒரு தவறான பாதையாக அடையாளம் காணப்படும் மேலும் எனது ஆர்வமுள்ள ஒரே பாதை இது எனவே எனது மிக நீண்ட தாமதம் உண்மை நான் என்ன செய்கிறேன் என்றால் அதே சுற்றில் நான் சில உள்ளீடுகளை பயன்படுத்துகிறேன் மற்றும் நான் ஒரு நேர உருவகப்படுத்துதலைச் செய்ய முயற்சிக்கிறேன் எனவே இரண்டு உள்ளீடுகள் மூன்றாவது உள்ளீடு 0 ஐப் பெறுகிறது முதல் 2 உள்ளீடுகள் 1 முதல் 0 வரை உள்ள நேரத்தில் t 0 க்கு சமம் எனவே நேர வரைபடத்தைக் காண்பிக்கிறேன் இது உங்களுக்கு நன்றாக இருக்கும் நான் நேரத்தை இங்கு குறிக்கிறேன் எனவே t 0 க்கு சமம் t 1 2 3 4 க்கு சமம் எனவே இப்போது உள்ளீடுகளைக் காட்ட t 0 க்கு சமமான நேரத்தில் a 1 முதல் 0 மாற்றத்தை செய்கிறது எனவே ஒரு உள்ளீடு இது போன்றது b என்று சொல்லலாம் அதேபோல் t 0 க்கு சமமான நேரத்தில் b 1 முதல் 0 மாற்றத்தையும் செய்கிறது c எப்போதும் 0 ஆகும் c எப்பொழுதும் நிலையான 0 ஆகும் இப்போது கேட் தாமதங்கள் அனைத்தும் 1 என்று வைத்துக் கொள்வோம் G1 இன் வெளியீடு என்னவாக இருக்கும் G1 என்பது a மற்றும் b இன் நார் ஆகும் ஆரம்பத்தில் இரண்டும் 1 1 எனவே அது 0 ஆக இருக்கும் பின்னர் இரண்டும் 0 0 ஆக இருந்தால் அது ஒன்றாகும் ஆனால் தாமதம் 1 எனவே இது ஒரு யூனிட் தாமதத்திற்குப் பிறகு 1 ஆக மாறும் இங்கே அது 1 ஆக இருக்கும் G2 பற்றி பேசுவோம் G2 என்பது அண்ட் இவை இரண்டும் 1 ஆக இருக்கும் அவை 0 ஆனதும் அவை 0 ஆகிவிடும் மீண்டும் தாமதம் 1 ஆக இருக்கும் போது G2 1 ஆக இருக்கும் இது இங்கே 0 ஆக மாறும் G3 என்பது ஆர் இன் G2 மற்றும் c எப்போதும் 0 ஆக இருக்கும் எனவே இது G2 ஆக இருக்கும் ஆனால் 1 தாமதத்துடன் எனவே இதன் பொருள் தாமதம் 1 இல் இது இப்படி மாறும் இறுதியாக G4 ல் என்ன நடக்கும் G4 என்பது G1 மற்றும் G3 ஆகியவற்றின் அண்ட் ஆகும் எனவே நீங்கள் பார்க்கிறீர்கள் இது இந்த பிராந்தியத்தில் 1 ஆக ஆகிறது ஆனால் 1 தாமதத்துடன் எனவே இங்கே இரண்டும் 1 ஆகிறது தாமதம் ஒன்றின் பிறகு இது இங்கே வரும் எனவே அது இங்கு வரும் அது இங்கே வரை இருக்கும் இது தவறான பாதை என்று தவறான பாதை விலக்கு அல்கோரிதம் கூறுகிறது ஒரு உண்மையான முக்கியமான பாதை மிக நீண்ட தாமதம் 2 ஆனால் ஒரு குறிப்பிட்ட உள்ளீட்டிற்கு நாம் கண்டுபிடித்தது அதாவது 3 க்கு சமமான நேரத்திற்குப் பிறகு தான் வெளியீடு நிலையானதாகிறது நீங்கள் பார்க்கிறீர்கள் வெளியீட்டில் உள்ள தடுமாற்றம் தற்காலிக மாற்றம் ஏனெனில் வெளியீடு 0 ஆக இருக்க வேண்டும் a பார் b பார் c நான் a0 b0 c0 என்று கூறுகிறேன் எனவே வெளியீடு 0 ஆக இருக்க வேண்டும் ஆனால் இடையில் குறிப்பிட்ட கால இடைவெளியில் அது 1 பிறகு அது 0 ஆக உறுதிப்படுத்தப்படுகிறது எனவே தாமதம் 3 மற்றும் g நாட் 2 ஆக இருக்கும் போது வெளியீடு உறுதிப்படுத்தப்படுகிறது இந்த கணக்கீடு சரியானது என்று கூறுகிறது எனவே இங்கே நாங்கள் சொல்வது என்னவென்றால் நிலையான சென்சிடைசேஷன் முறை சில தாமதங்களை குறைத்து மதிப்பிடுகிறது எனவே உண்மையான தாமதம் 3 ஆனால் அது நமக்குத் தரும் தாமதம் 2 இது தவறான நிலை என்ன தவறு ஒரு மறுசீரமைப்பு பேன்அவுட் சமமற்ற தலைகீழ் சமநிலையுடன் அந்த நிலை உள்ளது இது ஒரு சிக்கல் ஆனால் கட்டுப்படுத்தும் மற்றும் கட்டுப்படுத்தாத மதிப்புகளைப் பொறுத்தவரை பக்க உள்ளீடுகளின் மதிப்புகள் மாறாதவை அல்ல ஏனெனில் அவை காலப்போக்கில் மாறிக்கொண்டே இருக்கின்றன எனவே சில நேரங்களில் அவை கட்டுப்படுத்துகின்றன சில சமயங்களில் அவை கட்டுப்படுத்தப்படாதவை என்பதால் நீங்கள் மதிப்புகள் கட்டுப்படுத்தும் மற்றும் கட்டுப்படுத்தப்படாத நேரங்களை புறக்கணிக்கிறோம் எனவே புள்ளிவிவரப்படி ஒரு நிலையான வழியில் நீங்கள் ஒரு நிலையான மதிப்பைப் பயன்படுத்தவில்லை எனவே தற்காலிகமாக அது நிலை மாறக்கூடும் இது சிக்கலை உருவாக்குகிறது இதுதான் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது அதே சமிக்ஞை ஒரு நேரம் கட்டுப்பாட்டு மதிப்பைக் கொண்டிருக்கலாம் மற்றும் கட்டுப்படுத்தாத மதிப்பு மற்றொரு நேரத்தில் கொண்டிருக்கலாம் எனவே நேர உருவகப்படுத்துதலை முயற்சிப்போம் இது நமக்கு சரியான முடிவைக் கொடுக்கிறதா என்பதைப் பார்ப்போம் நேர உருவகப்படுத்துதல் என்பது நேரங்களைக் கணக்கிடுதல் மற்றும் சமிக்ஞை மாற்றங்கள் எப்போது நிகழ்கின்றன என்பதைப் பார்ப்பது நாம் மீண்டும் இது போன்ற உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் இவை சில கேட்கள் சில பபர்ஸ் அண்ட் கேட் சில அனுமான தாமதங்கள் 2 1 4 1 1 என்று கொள்வோம் பிறகு 2 உள்ளீடுகள் உள்ளன என்று வைத்துக் கொள்வோம் மாற்றங்கள் t0 க்கு சமமான நேரத்தில் நடை பெறுகின்றன ஏனெனில் இதன் கேட்டின் தாமதம் இந்த மாற்றம் வெளியீட்டிற்கு 2 தாமதத்துடன் செல்கிறது எனவே இந்த மாற்றம் 2 தாமதத்துடன் இருக்கும் 1 1 4 தாமதம் 4 இல் வைக்கவும் இப்போது இந்த கேட் தாமதம் 1 னை வழங்குகிறது ஆனால் இங்கே நீங்கள் நேரம் 1 இல் பார்க்கிறீர்கள் அது நேரம் 2ல் உயரத்தில் செல்கிறது அது குறைவாகவே செல்கிறது எனவே 1 முதல் 2 வரை இரண்டும் உயர்ந்தவை எனவே மீண்டும் தாமதம் 1 ஆக இருக்கும் 2 முதல் 3 வரை இரண்டுமே அதிகமாக இருக்கும் காலம் வெளியீடு 1 இல் இந்த சமிக்ஞை 1 இல் 4 க்கு செல்கிறது ஆனால் 4 க்குள் இது ஏற்கனவே 0 இல் உள்ளது எனவே வெளியீடு நிலையான 0 எனவே நீங்கள் இதைப் பயன்படுத்தினால் நேர உருவகப்படுத்துதல் காண்பிக்கும் அதாவது ஒரு உள்ளீடு 0 பிற உள்ளீடும் ஒன்றாகும் எனவே இது அடிப்படையில் ஒரு அண்ட் செயல்பாடு எனவே வெளியீடு 0 ஆக இருக்க வேண்டும் அது ஏற்கனவே 0 ஆக உள்ளது அதாவது தாமதம் 0 ஆகும் இங்கு தாமதம் 0 எனக் காட்டுகிறது ஆனால் நான் எதாவது ஒரு கேட்டின் தாமதத்தை குறைக்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம் இது 4 என்று சொல்வோம் அதை 2 ஆக்குவோம் மீண்டும் அதே கணக்கீட்டைச் செய்வோம் இந்த பகுதி ஒன்றே எனவே இங்கே இந்த மாற்றம் நேரம் 2 ஆக இருக்கும் போது முன்னதாகவே தோன்றும் எனவே இங்கேயும் இது ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறது இப்போது நீங்கள் ஒரு அண்ட் செய்தால் இந்த 1 கள் மற்றும் 1 கள் ஒன்றுடன் ஒன்று இருக்கும் எனவே ஒரு மாற்றம் இருக்கும் அது 3 மற்றும் 4 க்கு இடையில் தாமதம் 1 ஆக இருக்கும் போது நேரம் 4 க்குப் பிறகுதான் வெளியீடு உறுதிப்படுத்தப்படுகிறது எனவே விரைவில் தாமதத்தை குறைக்கும் போது அதே உள்ளீட்டு மதிப்புகள் அதே உள்ளீட்டு மாற்றதிற்கு தாமதம் 4 ஆக இருக்கும் எனவே இது உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமான விஷயத்தை தருகிறது சில கூறுகளின் தாமதத்தை நீங்கள் குறைக்கும்போதெல்லாம் சில நேரங்களில் நிலையான நேர பகுப்பாய்வில் தாமதத்தின் அதிகரிப்பைக் காண்பிக்கும் எனவே விஷயங்கள் வேகமாக மாறும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் ஆனால் இந்த எடுத்துக்காட்டு எதை காட்டுகின்றது என்றால் அதே உள்ளீட்டு மாற்றங்களுக்கு முன்னதாக எந்த தாமதமும் இல்லை ஏனென்றால் வெளியீடு 0 இது எப்போதும் பூஜ்ஜியமாக இருக்கும் ஆனால் இப்போது நேரம் 4 க்குப் பிறகு மட்டுமே வெளியீடு உறுதிப்படுத்தப்படுகிறது இது ஒரு பிரச்சினை இங்கே என்ன தவறு கேட்டின் தாமதம் சிலவற்றைக் குறைத்தால் சில தாமத மதிப்பீட்டை அதிகரிக்க முடியும் ஆனால் இது உண்மையில் முரண்பாடானது எனவே நான் ஒரு கேட்டின் தாமதத்தை குறைத்தால் எனது பாதை தாமதம் அல்லது சுற்று தாமதமும் குறைக்கப்பட வேண்டும் ஆனால் இங்கே அது வேறு வழியில் நடக்கிறது எனவே எனது நேர உருவகப்படுத்துதல் சரியானதல்ல ஆனால் நான் ஒரு கேட்டின் தாமதத்தை குறைத்தாலும் கூட எனது நேர உருவகப்படுத்துதல் தாமதம் அதிகரித்து வருவதாகக் கூறுகிறது எனவே இது ஏற்கத்தக்கது அல்ல ஏனெனில் நடைமுறையில் பல கேட்களின் தாமதங்கள் உண்மையில் குறைக்கப்படலாம் ஏனெனில் நாங்கள் வழக்கமாக உருவகப்படுத்துதலில் பயன்படுத்தும் கேட் தாமதத்தின் மதிப்பு மேல் வரம்புக்குட்பட்டவை தாமதம் 4 என்று சொன்னால் அதாவது இது உண்மையில் 4 அல்ல அதிகபட்ச தாமதம் 4 ஆகும் ஏனெனில் நீங்கள் ஒரு சிப்பில் கேட்களைத் தயாரிக்கும்போது புனையலில் நிறைய வேறுபாடுகள் இருக்கலாம் சில கேட்டில் 3 சில கேட்டில் 2 5 ஆக இருக்கலாம் சில கேட்டில் 3 8 ஆக இருக்கலாம் 4 அதிகபட்சம் நீங்கள் சொல்லும் வரம்பு இது மிக மோசமான நிலை தாமதம் எனவே இங்கே உண்மையில் கேட் தாமதங்கள் சில மேல் எல்லைக்குள் இருக்கும் சில சுற்றுகளை நாங்கள் மறைமுகமாக பகுப்பாய்வு செய்கிறோம் எனவே இது ஒரு சிக்கலை உருவாக்குகிறது இப்போது நமக்கு சில உருவகப்படுத்துதல் தேவை அங்கு மோனோடோன் ஸ்பீடப் எனப்படும் சில பண்புகளை திருப்த்தி படுத்த வேண்டும் மோனோடோன் ஸ்பீடப் பண்புகள் என்றால் என்ன உங்களுக்கு ஒரு சுற்று C வழங்கப்பட்டால் சில கேட் தாமதங்களைக் குறைப்பதன் மூலம் ஒரு சுற்று C டாஷைப் பெறலாம் மேலும் செயல்பாட்டில் தாமத மதிப்பீடும் குறைக்கப்பட வேண்டும் அல்லது குறைந்தபட்சம் சமமாக இருக்க வேண்டும் மேலே செல்ல வேண்டாம் எனவே சில கேட் தாமதங்களை நீங்கள் குறைத்தால் சுற்றின் மொத்த தாமத மதிப்பீடு அதிகரிக்காது குறிப்பிடப்பட்ட நிபந்தனை என்ன என்றால் மோனோடோன் பண்புகளை கொண்டு இருக்க வேண்டும் இந்த பண்புகள் திருப்தி அடைந்தால் உங்கள் அல்கோரிதம் மோனோடோன் பண்புகளை திருப்திப்படுத்துகிறது என்று கூறலாம் இப்போது நாம் பார்த்தபடி நேர உருவகப்படுத்துதல் வெளிப்படையாக இந்த பண்புகளை திருப்திப்படுத்தாது ஆனால் நாம் சில மாற்றங்களைச் செய்து ஒரு எளிய விஷயத்தைக் காணலாம் நான் ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்குகிறேன் இது X மதிப்பு உருவகப்படுத்துதல் என்று அழைக்கப்படுகிறது இது நேர உருவகப்படுத்துதலும் ஆகும் ஆனால் 1 முதல் 0 அல்லது 0 முதல் 1 வரையிலான சரியான சமிக்ஞை மாற்றங்களை காட்டவில்லை X எனப்படும் சில சிறப்பு தர்க்க மதிப்பைப் பயன்படுத்துகிறோம் இந்த குறியீடு நேரம் 4 இல் மாற்றம் நடைபெறுகிறது இதன் பொருள் இந்த உயரும் விளிம்பு t க்கு சமமான மைனஸ் முடிவிலி மற்றும் 4 க்கு இடையில் எங்கும் ஏற்படலாம் அதாவது இந்த மாற்றம் கடந்த வரலாற்றில் எங்கும் ஏற்படலாம் எனவே இந்த X மதிப்பு உருவகப்படுத்துதலை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினை நாங்கள் இனி எதிர்கொள்ள மாட்டோம் என்பதைக் காட்டலாம் நீங்கள் இங்கே 0 விண்ணப்பிக்கிறீர்கள் என்று சொல்லலாம் இங்கே நீங்கள் 1 விண்ணப்பிக்கிறீர்கள் என்று சொல்லலாம் முன்பு அது x என்று நீங்கள் சொல்கிறீர்கள் அதாவது இந்த நிலை உண்மையானது இந்த மாற்றம் கடந்த காலத்தில் எங்கும் நிகழலாம் சரியாக 0 இல் அல்ல எனவே தாமதம் 2 க்குப் பிறகு இந்த 0 2 க்கு மாற்றப்படும் இந்த 0 1 க்கு மாற்றப்படும் இந்த 0 4 க்கு மாற்றப்படும் இது தாமதம் 1 ன்றை கொண்டு உள்ளது எனவே இந்த x இன் பண்புகளை நாம் பார்த்தால் இது 3 ஆக மாறும் ஏனென்றால் 3 இல் நிச்சயமாக இவை இரண்டும் 0 இல் இருக்கும் தாமதம் 1 க்குப் பிறகு உங்களுக்குத் இதற்கு முன் தெரியாது இரண்டும் 1 இல் இருக்கலாம் அதனால்தான் இது x மற்றும் இறுதியாக இங்கே 4 நீங்கள் 3 வரை செல்கிறீர்கள் நீங்கள் கீழே செல்கிறீர்கள் எனவே 4 நிச்சயமாக நீங்கள் கீழே செல்கிறீர்கள் எனவே இந்த உருவகப்படுத்துதல் 4 க்குப் பிறகுதான் உறுதிப்படுத்தப்பட்டு வருவதாக இங்கே நீங்கள் எளிதாகக் காணலாம் முந்தைய நிலையை போலில்லாமல் வெளியீட்டில் நீங்கள் ஒரு நிலையான 0 ஐப் பெறுகிறீர்கள் எனவே நீங்கள் X மதிப்பு உருவகப்படுத்துதலைப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் இந்த கணக்கீட்டில் சில துல்லியத்தை நீங்கள் பெறலாம் எனவே இது நேரம் 3 மதிப்புள்ள உருவகப்படுத்துதல்கள் என குறிப்பிடப்படுகிறது அங்கு 0 மற்றும் 1 க்கு பதிலாக உங்களுக்கு X எனப்படும் கூடுதல் நிலை உள்ளது அதன் விளக்கம் நாம் ஏற்கனவே இங்கே பார்த்தோம் சமிக்ஞை பரிமாற்றம் இந்த நேரத்திற்கு முன் எங்கும் நிகழலாம் அதாவது இந்த நேரத்தில் சரியாக இல்லை எனவே இந்த மாற்றத்தால் மோனோடோன் வேக பண்புகளை திருப்தி படுத்துகிறது இது நல்ல விஷயம் எனவே இப்போது ஒரு SAT தீர்வைப் பயன்படுத்தி தவறான பாதையைக் கண்டறிவது அல்லது அடையாளம் காண்பதற்கான மற்றொரு அணுகுமுறையைப் பார்க்கிறோம் SAT என்பது சாடிஸ்ப்பியபிலிட்டியைக் குறிக்கிறது சாடிஸ்ப்பியபிலிட்டி சிக்கல் சுற்றுகளை மாற்றுவதில் மிகவும் அறியப்பட்ட சிக்கல்கள் ஆகும் அங்கு சில சிறப்பு வடிவத்தில் பூலியன் செயல்பாடு கொடுக்கப்பட்டால் எடுத்துக்காட்டாக சில வடிவங்களின் தயாரிப்பு SAT தீர்வி மூலம் உள்ளீட்டு மாறிகள் சில சேர்க்கை உள்ளதா என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கும் நீங்கள் கொடுத்த செயல்பாடு 1 க்கு சமம் அப்படியானால் எந்த செயல்பாடு உள்ளீடுகளின் சேர்க்கை 1 என்ன என்பதை உங்களுக்குத் தெரிவிக்கும் இது SAT தீர்வின் பணி எனவே SAT அடிப்படையிலான தவறான பாதை பகுப்பாய்வு என்ன செய்ய முயற்சிக்கிறது என்பதுதான் SAT தீர்வி என்பது ஒரு பொதுவான வகையான கருவியாகும் இது பலவிதமான சிக்கல்களைத் தீர்க்கப் பயன்படுகிறது இன்று கிடைக்கக்கூடிய SAT தீர்வுகள் பல இலவசமாகக் கிடைக்கின்றன அவை மிக வேகமாக இயங்குகின்றன மேலும் அவை அதிக எண்ணிக்கையிலான மாறிகளைக் கையாள முடியும் அவைகள் ஆயிரக்கணக்கான மாறிகள் கையாளக்கூடியவை இப்போது நான் குறிப்பிட்டது பூலியன் செயல்பாடு ஏதேனும் ஒரு கூட்டு பெருக்கல் வெளிப்பாட்டின் மூலம் கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு SAT தீர்வி f க்கு 1 க்கு சமமான மாறிகளின் சில மதிப்புகளைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கும் எனவே தவறான பாதை பகுப்பாய்வு சிக்கலை எவ்வாறு கூட்டு பெருக்கல் வெளிப்பாட்டின் மூலம் மாற்றலாம் என்பதைப் பார்ப்போம் அதை சரியாக தீர்க்க நீங்கள் ஒரு SAT தீர்வி பயன்படுத்தலாம் எனவே SAT உருவாக்கம் இதுபோன்று செல்கிறது இது மிக முக்கியமான படியாகும் ஒரு சிக்கலை தீர்க்க நீங்கள் SAT ஐப் பயன்படுத்தும் போதெல்லாம் அதை சரியாக மேப் செய்ய வேண்டும் முடிவு சிக்கல் இங்கே உள்ளது இந்த கேள்வியை நாங்கள் கேட்க முயற்சிக்கிறோம் எந்தவொரு உள்ளீட்டு திசையன்னுக்கு அதற்காக எந்த வெளியீடு நிலையானதாக இருக்கும் t க்கு சமமான T பிறகு இங்கே இது போன்றது T என்பது எங்கள் நேர பட்ஜெட் என்று எதிர்பார்க்கிறோம் அதோடு எல்லாம் நிலையானதாக இருக்க வேண்டும் இப்போது நாங்கள் இந்த SAT தீர்வைக் கேட்கிறோம் தாமதம் T ஐ விட சில உள்ளீட்டு சேர்க்கைகள் இருக்க முடியுமா இதுதான் நீங்கள் சிக்கலை முன்வைக்கிறீர்கள் இது ஒரு சாத்தியமான உருவாக்கம் மற்ற வகையிலும் உருவாகலாம் நீங்கள் அதற்கு முயற்சி செய்யலாம் இங்கே நாம் என்ன செய்கிறோம் எல்லா உள்ளீட்டு திசையன்களின் தொகுப்பையும் S T வகைப்படுத்த முயற்சிக்கிறோம் இது வெளியீடுகளை நிலையானதாக அதாவது முந்தைய அல்லது t க்கு T சமமானதாக மாற்றும்அதற்குப் பிறகு இல்லை எனவே S என்பது ஒரு குறியீடாகும் இதன் பொருள் T க்குள் சமிக்ஞை நிலையானதாக இருக்கும் அனைத்து திசையன்களையும் குறிக்கிறது S என்பது சாத்தியமான அனைத்து உள்ளீட்டு திசையன்களையும் குறிக்கிறது அதற்கான வெளியீடு உண்மை அல்லது ஏதாவது ஆகிறது இப்போது SAT பிராப்ளம் நீங்கள் கேட்கும் கேள்வி என்னவென்றால் இந்த தொகுப்பு வேறுபாடு S மைனஸ் ST இது காலியாக இருக்கிறதா இது சமமாக இருக்க வேண்டும் எனவே சாத்தியமான அனைத்து சோதனை திசையன்களுக்கும் நீங்கள் இந்த பண்புகளை வைத்திருக்க வேண்டும் உங்கள் வெளியீடு S க்குள் நிலையானதாக இருக்க வேண்டும் எனவே நீங்கள் ஒரு தொகுப்பு வேறுபாடு S மைனஸ் S செய்தால் இந்த தொகுப்பு காலியாக இருக்க கும் எனவே நீங்கள் ஒரு வித்தியாசத்தை எடுத்து வெறுமையை சரிபார்க்கிறீர்கள் ஆனால் இது காலியாக இல்லை என்றால் இதன் பொருள் இது திருப்தி அடையவில்லை அதாவது இங்கே ஒரு பிராப்ளம் உள்ளது நேர மீறல் உள்ளது S மற்றும் S உடன் தொடர்புடைய பூலியன் செயல்பாடுகள் F மற்றும் F என குறிப்பிடப்படுகின்றன எனவே நீங்கள் SAT தீர்விற்கு கொடுக்கும் வெளிப்பாடு F மற்றும் F அல்ல இந்த தயாரிப்பு திருப்தி அளிக்கிறது ஏனெனில் தொகுப்பு வேறுபாடு என்றால் இது உண்மை மற்றும் இது தவறானது இது உண்மை இது தவறானது அதை ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்குவோம் இங்கே ஒரு மிக எளிய உதாரணம் நாம் இந்த சுற்றை கருதுகிறோம் இது போன்ற ஒரு சுற்று எங்களிடம் உள்ளது அடிப்படையில் எங்களிடம் இது போன் று உள்ளது இந்த இரண்டு உள்ளீடுகளுக்கும் a மற்றும் b பயன்படுத்தப்படுகின்றன எங்களிடம் ஆர் கேட் உள்ளது c இங்கே பயன்படுத்தப்படுகிறது பின்னர் ஒரு அண்ட் கேட் உள்ளது இது இங்கே பயன்படுத்தப்படுகிறது இது g இவை கேட்களின் தாமதங்கள் எனவே நான் 1 என்று கருது கிறேன் இதை நாம் d என்று அழைப்போம் அதை e என்று அழைப்போம் அதை f என்று அழைப்போம் வெளியீட்டு வெளிப்பாட்டை நாம் கணக்கிட்டால் d என்பது a பார் b பார் இது ஏற்கனவே நான் முன்பே குறிப்பிட்டது e என்பது ab f ab அல்லது c க்கு சமம் எனவே g ஆனது d மற்றும் e d மற்றும் f எனவே a பார் b பார் c g என்பது இதுதான் இப்போது இந்த பிராப்ளத்தில் இந்த எடுத்துக்காட்டில் அனைத்து முதன்மை உள்ளீடுகளும் t 0 க்கு சமமான நேரத்தில் வந்து சேர்கின்றன என்று கருதுகிறோம் எனவே இங்கே t 0 க்கு சமமாக வரும் அனைத்து முதன்மை உள்ளீடுகளும் அனைத்து கேட் தாமதங்களும் 1 என்று கருதுகிறோம் எனவே நாம் கேட்கும் கேள்வி t 2 ஐ விட அதிகமாக இருக்கும் போது வெளியீடு நிலையானதாக இருக்குமா ஏனெனில் 2 என்பது எதிர்பார்க்கப்பட்ட காலக்கெடு எனவே இங்கே எங்கள் நேர பகுப்பாய்வி தாமதம் 2 ஆக இருக்க வேண்டும் எனவே 2 சரியா இல்லையா என்பதைப் பார்ப்போம் SAT உருவாக்கம் உண்மையில் எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதை எடுத்துக்காட்டுடன் காட்டுகிறோம் எனவே இதை நீங்கள் எவ்வாறு பூலியன் வெளிப்பாடாக மாற்றலாம் என்பதைப் பார்ப்போம் g 1 t 2 போன்ற குறியீட்டை பயன்படுத்துகிறோம் இது உள்ளீட்டு திசையன்களின் தொகுப்பைக் குறிக்கிறது இதன் கீழ் வெளியீடு g மதிப்பு 1 க்கு நிலையானதாக இருக்கும் இது நேரம் t2 க்கு சமமாக இருக்காது நீங்கள் g 1 t 2 க்கு சமம் ஐக் காண்கிறீர்கள் எனவே வெளியீடு 1 ஆக இருக்க வேண்டும் இது 1 ஆக இருக்கும்போது இது அண்ட் கேட் ஆக இருக்கும் போது d மற்றும் f இரண்டும் 1 ஆக இருக்க வேண்டும் ஒரு முறை இருக்கும்போது இதன் தாமதம் 1 ஆக இருக்க வேண்டும் எனவே இது d க்கு சமமாக இருக்கும் 1 t 1 க்கு சமம் மற்றும் அது குறுக்குவெட்டு f 1 t 1 க்கு சமம் ஏனெனில் நேரம் 1 குறைவாக இருக்கும் எனவே d 1 க்கு சமமாக இருந்தால் இந்த இரண்டு நாட் கேட்களின் உள்ளீடுகளும் 0 ஆக இருக்க வேண்டும் எனவே இது 0 தாமதம் மீண்டும் 1 ஆகும் இப்போது நேரம் 0 ஆகவும் b 0 க்கு சமமாகவும் இருக்கும் F 1 க்கு சமம் என்றால் ஆர் கேட் எனவே e 1 ஆக இருக்கும் அல்லது c 1 ஆக இருக்கும் எனவே நீங்கள் இப்போது a 0 ஐக் கணக்கிட்டால் t 0 என்றால் என்ன அதாவது t 0 க்கு சமமான நேரத்தில் எல்லா உள்ளீடுகளும் வருகின்றன A என்பது 0 என்று நீங்கள் சொல்கிறீர்கள் நான் a 0 வாக இருக்கும் போது a அல்ல எனவும் b 0 வாக இருக்கும் போது b அல்ல என்று எழுதுகிறேன் இங்கே t 0 க்கு சமம் c 1 க்கு சமம் இன்டெர்செக்ஷன் நேரத்தில் குறுக்குவெட்டு t 0 க்கு சமம் e 1 க்கு சமம் t 0 க்கு சமமான நேரத்தில் நீங்கள் e என்று சொல்ல முடியாது அது வரையறுக்கப்படவில்லை எனவே இது காலியாக உள்ளது பை இது c a பார் b சி இதை s1 t 2 க்கு சமம் என்று அழைப்போம் நான் t முடிவிலிக்கு சமமாக கருதினால் அதாவது சரியான லாஜிக் செயல்பாடு a பார் b பார் c என உணர படுகிறது எனவே இது முடிவிலிக்கு சமமான t இன் தொடக்கமாக வரையறுக்கப்படுகிறது எனவே தாமதம் கருதப்படாது எனவே இந்த 2 சமம் என்பதைக் காண்கிறோம் எனவே இந்த 2 ஐக் கழித்தால் அது பூஜ்யமாகிறது எனவே தொடக்கத்திற்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆஃப்செட்டைப் பார்ப்போம் g 0 t 2 க்கு சமம் எனவே g 0 க்கு சமமாக இருக்கும்போது d மற்றும் f 0 ஆக இருக்கலாம் எனவே d 0 க்கு சமம் t 1 க்கு சமம் அல்லது f 0 க்கு சமம் f 0 க்கு சமம் என்றால் e மற்றும் c இரண்டும் 0 என்றும் f 0 என்றால் c மற்றும் e இரண்டும் 0 என்றும் d 0 என்றால் a 1 அல்லது b 1 a 1 என்றால் நேரம் t 0 க்கு சமம் b c 0 t 0 என்பது c பார் இன்டெர்செக்ஷன் பை இது 0 ஆக இருக்கும் a பிளஸ் b ஆக இருக்கும்போது ஆனால் ஆஃப்செட்டைப் g 0 t முடிவிலிக்கு சமம் a பிளஸ் b பிளஸ் நாட் c இக்கு சமமாக இருக்கும் எனவே நீங்கள் ஒரு செட் டை கழித்தால் இவை ஒன்றல்ல எனவே சுருக்கமாக இதை நீங்கள் a பிளஸ் b ஆக பெற்றுள்ளீர்கள் இந்த b கிடைத்துள்ளது நீங்கள் ஒரு தொகுப்பு வித்தியாசத்தை எடுத்துக் கொண்டால் அதாவது இது அல்ல என்று நான் சொன்னேன் பிறகு நீங்கள் a பார் b பார் c பெறுவீர்கள் அதாவது ஒரு உள்ளீட்டு சேர்க்கை 0 0 0 உள்ளது இதற்காக 2 க்கு சமமான தாமதம் திருப்திகரமாக இல்லை தாமதம் g க்கு சமமாக இருக்கும் இதுவே இந்த முறை எவ்வாறு செயல்படுகிறது என்பதன் தோராயமாக யோசனை சுருக்கமாக தவறான பாதை விழிப்புணர்வு பகுப்பாய்வு முக்கியமானது இது நன்கு புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது பல நடைமுறை அல்கோரிதம் உள்ளன எனவே அவற்றில் ஒரு இரண்டை குறிப்பிட்டோம் அவை மிகப் பெரிய சுற்றுகளை மிக எளிதாக கையாள முடியும் ஏனெனில் அவற்றின் கம்பூடேஷன் மற்றும் காம்ப்ளெக்ஸிட்டி அவ்வளவு அதிகமாக இல்லை எனவே கவனிக்க வேண்டிய சிக்கல்கள் என்னவென்றால் அதிகரிக்கும் பகுப்பாய்வு நாம் சுற்றுகளில் சிறிய மாற்றங்களைச் செய்தால் நீங்கள் பகுப்பாய்வு முழுவதையும் செய்ய வேண்டுமா அல்லது சில சரியான அதிகரிக்கும் பகுப்பாய்வுகளை நாம் செய்யலாம் இந்த லாஜிக் மேப்படுத்துதல் நாம் வழக்கமாக நிறைய மேப்படுத்துதல் செய்கிறோம் எனவே நாம் மேப்படுத்துதல் செய்யும்போது அதே செயல்முறையை அதற்குள் ஒருங்கிணைக்க முடியுமா ஆழ்ந்த சப் மைக்ரான் சிக்கல்களுக்கு குறுக்கு பேச்சு மற்றும் இரைச்சல் சிக்கல்களை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் இவற்றில் சிலவற்றை பின்னர் விவாதிப்போம் இதன் மூலம் இந்த விரிவுரையின் முடிவுக்கு வருகிறோம்